வணக்கம் கடந்த அமர்வில் நாம் ரிலையன்ஸ் தொழில்களின் நிதி குறித்து விவாதித்து இருந்தோம் குறிப்பாக அவற்றின் பி மற்றும் எல் இருப்புநிலை பணப்புழக்கம் ஆகியவற்றைக் கருத்தில் கொண்டுள்ளோம் மேலும் சில விகிதங்களையும் கணக்கிட்டுள்ளோம் எனவே நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் நிறுவனத்தின் 5 ஆண்டுகால தரவுகளை எடுத்து மேலும் பகுப்பாய்வு செய்வோம் எனவே இந்த நிகர மூலதனம் முதல் விற்பனை விகிதம் வரை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் மேலும் இந்த இயக்கம் பிளஸ் 8 சதவீதத்திலிருந்து மைனஸ் 32 சதவிகிதம் வரை குறைந்து வந்த விதம் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருப்பதை கண்டோம் எனவே விற்பனையின் சதவீதமாக இப்போது எதிர்மறையான பணி மூலதனம் அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக ஒரு பங்குகள் விற்பனை பற்றியதாகும் எனவே விற்பனையை எடுத்து பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும் எனவே நமக்கு 14477 98 கிடைத்துள்ளது அதை நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் வைத்து பார்த்தால் ஒரு பங்கின் விற்பனையில் மெதுவான குறைவு இருப்பதை காண முடிகிறது ஏனெனில் விற்பனை செயல்திறன் குறைந்துவிட்டால் பங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பங்கு விற்பனை வீழ்ச்சியை சந்தித்துள்ளது அடுத்ததாக நிதி பங்குச் சந்தை கோணத்திலிருந்து மிக முக்கியமான ஒன்றை பற்றி பார்ப்போம் அதாவது இபிஎஸ் அல்லது ஏர்னிங் பெற் ஷேர் பின்னத்தின் மேலிலக்கத்தில் நாம் PAT ஐ கணக்கிட எடுத்துள்ளோம் என்பது உங்களுக்குத் தெரியும் என்று நினைக்கிறேன் இது ஒரு பங்கிற்கு கிடைக்கும் லாபத்தை அறிய பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்கப்பட்ட நிறுவனத்தின் மொத்த லாபமாகும் எனவே ஒரு பங்கின் வருவாய் 76 ஆகும் இது மார்ச் 17 இல் அதிகரித்துள்ளது ஏனெனில் அதன் வருவாய் அதிகரித்துள்ளது ஆனால் இப்போது அது கணிசமாகக் குறைந்துள்ளது ஏனெனில் இப்போது பங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பங்கு ஈவுத் தொகையை அறிய இங்கே நாம் ஈவுத்தொகைக்கு ஒரு கற்பனையான தொகையை எடுத்துள்ளோம் மேலும் ஒரு பங்கு ஈவுத் தொகை பெற பங்குகளின் எண்ணிக்கையால் அதைப் வகுக்க வேண்டும் எனவே ஈவுத்தொகை பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்கப்படுகிறது சில குழப்பங்கள் இருப்பதால் அதை மீண்டும் சரி செய்வோம் எனவே நமக்கு 34 02 சதவிகிதம் கிடைத்துள்ளது இந்த காலகட்டத்தில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மாறாமல் நிலையாக உள்ளது அடுத்தாக ஈவுத்தொகை மகசூல் டிவிடெண்ட் ஈல்ட் இது ஒரு முக்கியமான விகிதம் மற்றும் சற்று வித்தியாசமான விகிதம் ஆகும் ஏனெனில் இது சந்தை விலைகளுக்கு ஏற்ப ஈவுத்தொகை மாற்றமடைகிறது சராசரி சந்தை விலையை நாம் அறிந்திருப்பதால் அதை சராசரி அடிப்படையில் கணக்கிட முயற்சிப்போம் எனவே ஈவுத்தொகை என்பது பங்குதாரருக்கு ஒரு வருவாய் ஆகும் ஒரு பங்கின் அடிப்படையில் எவ்வளவு வருவாயினை ஈட்டுகிறது என்று கணக்கிட்டுள்ளோம் இது ஆண்டின் சராசரி சந்தை விலையில் வகுக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் நமக்கு 0 04 கிடைத்தது அதை ஒரு சதவீதமாக கணக்கிடலாம் எனவே வீழ்ச்சியடைந்த ஆண்டுகளில் நமக்கு 4 20 சதவிகிதம் கிடைத்ததுள்ளது ஏனெனில் சந்தை விலைகள் அதிகரித்துள்ளன இருந்தபோதிலும் பங்கு ஈவுத்தொகை அதிக அளவில் அதிகரிக்கவில்லை இது ஒரு பங்கிற்கு புத்தக மதிப்பு ஆகும் இருப்பு நிலையிலிருந்து நிகர மதிப்பு என்ன ஒரு பங்கு அடிப்படையில் அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் முழு நிறுவனம் இன்று ஒரு பங்கின் அடிப்படையில் விற்கப்பட்டால் அது நிறுவனத்தின் மொத்த மதிப்பு மிக அதிகமாக உயர்ந்து இருப்பதை குறிக்கும் எனவே இது இப்போது ரூபாய் 83133 மில்லியன் ஆக இருந்தது இப்போது ரூபாய் 105959 மில்லியனாக உயர்ந்துள்ளது அடுத்த விகிதங்கள் விலை தொடர்பான விகிதங்களாகும் அதில் PE விகிதமும் ஒன்று எனவே சம்பாதிப்பதற்கான விலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கணக்கிடலாம் ஆனால் இப்போது நாம் சராசரி அடிப்படையில் கணக்கிடுவோம் எனவே ஒரு ஆண்டின் சராசரி விலையை ஒரு பங்கின் வருவாயை கொண்டு வகுக்கலாம் எனவே இது 1 பங்குக்கு 10 59 ஆகும் மன்னிக்கவும் இது 1 பங்கிற்கு அல்ல இது 10 59 மடங்கு ஆகும் மேலும் இப்போது இது அதிகரித்துள்ளது என்பதை நீங்கள் காணலாம் இது இப்போது கணிசமாக உயர்ந்து 23 மடங்கு எட்டியுள்ளது இதில் உயர்வதில் எது நல்லது அல்லது குறைவதால் எது நல்லது என்பதை காட்டுகிறது பொதுவாக நிறுவனத்தின் நற்பெயரின் பார்வையில் சராசரி விலையின் உயர்வு நல்லது அதாவது இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் வருவாய்க்கு சந்தை ஒரு முக்கியத்துவத்தை அளிக்கிறது ஆனால் முதலீட்டாளர்களின் பார்வையில் பல மடங்கு சராசரி விலை குறைவாக இருப்பது நல்லது ஏனெனில் இது பங்குகளை வாங்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நிச்சயமாக சந்தை தொடர்பான பிற காரணிகள் உள்ளன அவை விலைக்கு ஏற்ற வருவாய் இருக்கின்றன ஏனெனில் பங்கின் விலை பரந்த சந்தையின் நிலை மற்றும் பொருளாதார தொடர்பான காரணிகளைப் பொறுத்தது ஆகும் அடுத்ததாக நாம் பார்க்க போவது பங்கின் புத்தக மதிப்பு விகிதத்திற்கான விலை ஆகும் ஒரு பங்கின் புத்தக மதிப்பு கணக்கிட்டுள்ளோம் இப்போது அதை விலைகளுடன் இணைக்க முயற்சிப்போம் இப்போது டிவிடெண்ட் பெஒவ்வுட் ரேஷியோ கணக்கிடுமுறை பற்றி பார்ப்போம் எனவே ஒரு பங்கிற்கு ஈவுத்தொகையை எவ்வளவு என்பதை நாம் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் அதை இப்பொழுது சந்தை விலையால் வகுக்க வேண்டும் எனவே சந்தை விலையில் இது பங்குதாரர்களுக்கு கிடைக்கும் ஒரு பங்கிற்கிற்கான ஈவுத்தொகையை பொதுவாக ஒரு சதவீதமாக கணக்கிடப்பட வேண்டும் மன்னிக்கவும் கணக்கீட்டில் சில குழப்பங்கள் உள்ளன முன்னதாக நாம் ஏற்கனவே ஈவுத்தொகை மகசூலைக் கணக்கிட்டு இருக்கிறோம் இது சந்தை விலையின் அடிப்படையில் ஒரு பங்குக்கு சந்தை ஈவுத்தொகை ஆகும் தற்போது ஈவுத்தொகை செலுத்துவதைக் கண்டுபிடிக்கும்படி நாம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஈவுத்தொகை செலுத்துதல் என்றால் 100 ரூபாய்க்கு ஈவுத்தொகையாக எவ்வளவு பணம் செலுத்தப்படுகிறது என்பதை கணக்கிட வேண்டும் எனவே இது இபிஎஸ் மீது டி எஸ் ஆகும் எனவே டி எஸ்ஸை இ எஸ் ஆல் வகுக்க வேண்டும் எனவே 44 46 சதவிகிதம் ஈவுத்தொகையாக கொடுக்க வேண்டியது சற்று அதிகரிப்பதை காண முடிகிறது பங்கு உரிமையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய இலாபங்களின் ஈவுத்தொகையாக இப்போது அதிக சதவீதம் செலுத்தப்படுவதைக் இது காட்டுகிறது இப்போது அடுத்த காண இருக்கும் மூன்று விகிதங்கள் ஊழியர்களின் செயல்திறன் தொடர்பானவை ஆகும் எனவே இதை அரை நிதி விகிதம் செமி பைனான்சியல் ரேஷியோ என்று நாம் கூறலாம் ஏனெனில் வகுத்தல் இப்போது ஊழியர்களின் எண்ணிக்கையை கொண்டு வகுக்க வேண்டும் அதாவது விற்பனை சராசரி ஊதியங்கள் மற்றும் சராசரி நிகர லாபத்தை கூட்டினால் கிடைக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கையை கொண்டு வகுக்க முயற்சிப்போம் எனவே முதலாவதாக ஊழியர்களின் எண்ணிக்கையின் மீதான விற்பனை ஆகும் எனவே இது ஒரு ஊழியருக்கு நிகராக 181782 மில்லியன் கிடைத்திருக்கிறது மேலும் விற்பனையில் அதிகரிப்பு இல்லாததால் வீழ்ச்சி ஏற்படுவதை நாம் காண முடிகிறது உண்மையில் விற்பனையில் குறைந்துள்ளது இருப்பினும் கடந்த ஆண்டில் மட்டும் லேசான உயர்வு காணப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் பார்க்க போவது ஆவெரேஜ் வேஜ்ஸ் பெர் எம்பிளாய் ஆகும் மொத்த ஊதிய தரவு ஊழியர்களின் எண்ணிக்கையால் வகுக்கப்படுகிறது ஆக 2331 மில்லியன் இந்தத் தரவில் சில குழப்பங்கள் உள்ளன ஏனெனில் 1000 க்கு ஊழியர்களின் எண்ணிக்கை உள்ளது அதனால்தான் நாம் மிக உயர்ந்த எண்ணிக்கையைப் பெற்று இருக்கிறோம் எனவே அந்நிறுவனங்கள் அவ்வளவு தொகையைப் பெறவில்லை என்று கவலைப்பட வேண்டியதில்லை மொத்தத் தொகையை மில்லியனில் 000 என்ற எண்ணிக்கையை அடிப்படையாக எடுத்து கொண்டு ஊழியர்களின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும் எனவே சரியான எண்ணிக்கையைப் பெற நாம் 1000 ஆல் வகுக்க வேண்டும் எனவே நமக்கு விடை 2 கிடைக்கும் ஒரு ஊழியருக்கு சராசரி விற்பனையை கணக்கிட அதே வழியை கையாள வேண்டும் அதை 1000 ஆல் வகுக்க வேண்டியது அவசியம் இது மில்லியன் கணக்கான ரூபாய் உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு ஊழியருக்கு சராசரி நிகர லாபம் பற்றியதாகும் நாம் வரிக்குப் பின் உள்ள லாபத்தை எடுத்து ஊழியர்களின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும் மேலும் 1000 ஆல் வகுக்க வேண்டும் ஏனெனில் ஊழியர்களின் எண்ணிக்கை 1000 களில் உள்ளது எனவே இது 9 41 ஆக உயர்ந்துள்ளது ஏனெனில் சமீபத்திய ஆண்டுகளில் லாபம் சற்று மேம்பட்டுள்ளது கடைசி இரண்டு விகிதங்கள் இயக்க பணப்புழக்க விகிதங்களுக்கான நிகர விற்பனை ஆகும் கேஷ் ப்லொவ் வில் நாம் பல விகிதங்களை கணக்கிடவில்லை இறுதியாக இயக்க பணப்புழக்கத்தின் சதவீதமாக இலாபங்களை கணக்கிட முயற்சிப்போம் நிகர லாபத்தை கணக்கிடப்பட வேண்டும் வரிக்குப் பின்னுள்ள இலாபத்தைக் கணக்கிட்டு நடவடிக்கைகளில் இருந்து பணப்புழக்கத்தால் அதைப் வகுக்க வேண்டும் இதை ஒரு சதவீதமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வது நல்லது எனவே இலாபங்கள் சுமார் 52 சதவிகிதம் ஆகும் இப்போது அவை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மாறாமல் நிலையாக இருக்கின்றன அவை இப்போது 50 சதவீதமாக குறைந்துள்ளது நாம் பிபிடிஐடியை இணைத்தால் அது உண்மையில் சிறந்த அர்த்தத்தைத் தரும் ஏனெனில் இது செயல்பாடுகளின் வருவாயின் லாபம் ஆகும் எனவே அதையும் இணைக்க நடவடிக்கை எடுப்போம் எனவே நம் வருவாயின் லாபத்தை இயக்க நடவடிக்கைகளில் இருக்கும் பணத்துடன் கூட்ட வேண்டும் வரிக்கு முன்னுள்ள லாபத்தை எடுத்து வட்டியுடன் சேர்த்து கொள்வோம் நமக்கு வழங்கப்பட்ட பிபிடிஐடியான தேய்மானத்தை சேர்த்து செயல்பாடுகளின் பணத்தால் முதலில் அதைப் வகுக்க வேண்டும் எனவே நமக்கு 0 99 மற்றும் 1 33 ஐப் கிடைத்துள்ளது இந்தத் தொகை 1 க்கு அருகில் உள்ளது என்பது சரியானதா ஆம் அது சரியானது தான் ஏனெனில் இரண்டுமே பணம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை காட்டுகின்றன ஒன்று பண அடிப்படையில் உருவாக்கப்பட்ட லாபம் பற்றியதாகும் மற்றொன்று செயல்பாடுகளில் இருந்து உருவாக்கப்படும் வருவாய் பற்றியதாகும் அதனால்தான் அதன் விடை 0 99 முதல் 1 33 வரையான தொகைகள் 1 க்கு மிகவும் நெருக்கமாக உள்ளன எனவே பல்வேறு விகிதங்களை இங்கே கணக்கிட முயற்சித்தோம் நான் சொன்னது போல் ஒருவர் 100க்கு மேற்பட்ட விகிதங்களை கணக்கிட முடியும் ஆனால் ஒவ்வொரு பங்குதாரரின் கோணத்திலிருந்து கணக்கிடப்படும் ஒவ்வொரு விகிதமும் மிக முக்கியமானது ஆகும் இங்கே நாம் பல முக்கியமான விகிதங்களை கணக்கிட முயற்சித்து உள்ளோம் மேலும் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அவற்றை வெவ்வேறு நிறுவனங்களுக்காகக் கணக்கிட முயற்சித்து உள்ளோம் ஏனெனில் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் செயல்திறன் அல்லது நிதி நிலை அல்லது பணப்புழக்கம் பற்றிய நுண்ணறிவை இது வழங்குகிறது இத்துடன் இந்த அமர்வை முடித்து கொள்வோம் நன்றி வணக்கம்